எப்ஸிலோன் என்டியு மெத்தட் எனவே இது செயல்திறன் NTU முறை என்று அழைக்கப்படுகிறது சரியா NTU என்பது பரிமாற்ற யூனிட் இன் எண்ணிக்கையைக் குறிக்கிறது நாங்கள் இந்த எப்சிலான் என்டியு முறையைப் பெறும்போது நீங்கள் NTU இன் வரையறையைப் பார்ப்பீர்கள் எனவே நான் இப்போது அதற்கு மேல் செல்லமாட்டேன் இப்போது இங்கே முக்கியமானது என்னவென்றால் இந்த முறையின் தோற்றம் தொழில்துறைகளில் பெரும்பாலும் இந்த வெப்பப் பரிமாற்றிகள் ஒரு உலையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லது ஒரு அவுட்லெட் ஸ்ட்ரீமுடன் இணைக்கப்பட்டிருக்கும் குளிர்விப்பான் அல்லது வேறு ஏதாவது செயல்முறை உபகரணங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே பெரும்பாலும் அவுட்லெட் இன் வெப்பநிலை நமக்குத் தெரியாது எனவே நீங்கள் ஒரு ஷெல் அண்ட் டியூப் வெப்பப் பரிமாற்றியை உருவாக்கிவிட்டால் அதன் பிறகு வடிவமைப்பை உருவாக்குவதில் எந்தப் பயனும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே வெப்பப் பரிமாற்றியை உருவாக்கும் முன் வடிவமைப்பை உருவாக்க நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் அது ஒரு சாத்தியமாகும் இரண்டாவது சாத்தியம் என்னவென்றால் எனது செயல்முறையை நான் மாற்றியமைக்க விரும்புகிறேன் காமா MnO2 ஐ உருவாக்கும் இந்த பேட்டரி உதாரணத்தை நான் உங்களுக்குச் சொன்னேன் என்பதை நினைவில் கொள்க எனவே அதே ஆலைதான் அமில மற்றும் கார காமா MnO2 ஐ உற்பத்தி செய்கிறது எனவே பல்வேறு இரசாயனங்களை உற்பத்தி செய்வதற்காக நீங்கள் ஒரு புதிய ஆலையை உருவாக்க வேண்டாம் நீங்கள் எப்பொழுதும் உருவாக்கிய உபகரணங்களையும் செயல்முறையையும் அதிகரிக்க முயற்சிக்கவும் எனவே அவுட்லெட் இன் வெப்பநிலை என்னவென்று உங்களுக்குத் தெரியாமல் இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் அது நேர்மாறாகவும் இருக்கலாம் என்பதை நீங்கள் அடிக்கடி அறிந்திருக்கலாம் உங்கள் அவுட்லெட் வெப்பநிலை குறிப்பிடப்பட்டிருக்கலாம் ஏனெனில் உலைக்கான ஆரம்ப நிலைகள் அல்லது நுழைவு நிலைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் வெப்பப் பரிமாற்றிக்கான இன்லெட் நிபந்தனைகள் என்னவென்று உங்களுக்குத் தெரியாது ஏனெனில் அது வேறு சில செயல்முறைகளுடன் இணைக்கிறது எனவே பல தொழில்துறை அமைப்புகளின் கீழ் நான்கு வெப்பநிலைகளில் இரண்டை மட்டுமே அறிய முடியும் புனையப்படுவதற்கு முன் வடிவமைப்பதில் நீங்கள் எப்பொழுதும் ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் அது குறிப்பிடப்படலாம் என்று நான் கூறலாம் எனவே 4 வெப்பநிலைகளில் இரண்டை மட்டுமே குறிப்பிடலாம் இப்போது நீங்கள் deltaTlmtd முறையைப் பயன்படுத்தினால் இந்த deltaTlmtd எடுத்துக்காட்டைப் பயன்படுத்தத் தொடங்கும் போது 3 வெப்பநிலையை அறிந்தால் 4வது வெப்பநிலையைக் கண்டறியலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே எங்களுக்கு ஏதேனும் 3 தெரிந்தால் குளிர் ஸ்ட்ரீமில் mdot Cp deltaT க்கு சமமாக mdot Cp deltaT இல் எழுதுவதன் மூலம் 4வது ஒன்றைக் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இரண்டு வெப்பநிலைகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்கள் இன்னும் deltaTlmtd ஐப் பயன்படுத்தலாம் அதைச் செய்வதற்கான வழியை நீங்கள் பயன்படுத்த முடியாது என்று அர்த்தமல்ல எனவே உங்களிடம் q உள்ளது அது mdot Cp சூடான திரவம் deltaT சூடான திரவம் சரியா இந்த உறவைப் பயன்படுத்தி நீங்கள் உண்மையில் 3 சமன்பாடுகளைப் பெற்றுள்ளீர்கள் எனவே வெப்பநிலைகளில் ஒன்று என்ன என்பதை நீங்கள் யூகிக்க முடியும் எனவே நீங்கள் யூகிக்க முடியும் எனவே முதல் படியாக Thi மற்றும் Tci க்கு வெப்பத்தின் நுழைவாயில் வெப்பநிலை கொடுக்கப்பட்டு குளிர் திரவம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது சரியா இப்போது Tho மற்றும் Tco என்னவென்று எங்களுக்குத் தெரியாது அல்லது எங்களுக்குத் தெரியாது சரியா இந்த இரண்டும் எங்களுக்குத் தெரியாது உங்களுக்கு இந்த இரண்டு அளவுகள் மட்டுமே தெரியும் இந்த இரண்டு அளவுகளும் எங்களுக்குத் தெரியாது எனவே நான் deltaT lmtd முறையைப் பயன்படுத்தினால் அதைப் பற்றிச் செல்ல ஒரு வழி சரியா Tho என்னவாக இருக்க வேண்டும் என்பதை என்னால் யூகிக்க முடியும் நான் அதை யூகிக்க முடியும் சரியா இதிலிருந்து நான் Tco ஐ மதிப்பிட முடியும் என்னால் அதைச் செய்ய முடியும் ஏனென்றால் நான் எப்போதும் ஒரு எளிய mCp deltaT சமநிலையை எழுத முடியும் மேலும் குளிர் அவுட்லெட் வெப்பநிலையை என்னால் கண்டுபிடிக்க முடியும் இங்கிருந்து நான் UA deltaT lmtd ஐக் கண்டுபிடிக்க முடியும் பரப்பளவு மற்றும் போக்குவரத்து குணகம் அதிகமாக இருப்பதாகக் கருதி deltaT lmtd ஐக் கண்டுபிடிக்க முடியும் இப்போது வெளிப்படையாக இது mdot Cp deltaT உடன் பொருந்தாது இது சமமாக இருக்காது அதுவும் இல்லை அதுவும் இல்லை அதுவும் mdot Cp குளிர்க்கு சமமாக இருக்காது நீங்கள் செய்த ஆரம்ப யூகம் சரியாக இல்லை என்பதால் அது சரியில்லை என்று எங்களுக்குத் தெரியும் எனவே யூகிக்கவும் எனவே ஒருவர் உண்மையில் மீண்டும் ஒரு சிக்கலை அமைக்கலாம் சரியா எனவே ஒருவர் மீண்டும் ஒரு சிக்கலை அமைக்கலாம் மீண்டும் ஒரு திட்டத்தை எவ்வாறு அமைப்பது இதன் அடிப்படையில் q என்றால் என்ன என்பது எங்களுக்குத் தெரியும் UA deltaT lmtd என்றால் என்ன என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இந்த இடைவெளியின் அடிப்படையில் Tco என்ன என்பதை நாம் சுயாதீனமாக மதிப்பிட முடியும் எனவே நாம் Tco ஐ ஒரு புறநிலை வெப்பநிலையாகப் பயன்படுத்தலாம் பின்னர் இந்த இரண்டு வெளிப்பாடுகளிலிருந்து Tco ஐ மதிப்பிடுவதன் மூலம் நீங்கள் பெறும் பிழையை நாங்கள் குறைக்கலாம் இது ஒரு வழி இந்த சிக்கலை இடுகையிட பல வழிகள் உள்ளன எனவே அனைத்து 4 வெப்பநிலையையும் மதிப்பிடுவதற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் திட்டத்தைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது மிகவும் எளிதான காரியம் அல்ல எனவே உண்மையில் எப்சிலான் என்டியு முறை உண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது இது போன்ற சிக்கலான செயல்பாட்டுத் திட்டத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை நீங்கள் எப்சிலான் என்டியு முறையைப் பயன்படுத்தலாம் இது வெப்பத்தை வடிவமைக்க மிகவும் நேர்த்தியான வழியை வழங்குகிறது இந்த வகையான சூழ்நிலையில் பரிமாற்றி அதைத்தான் இன்று மற்ற வகுப்பில் பார்க்கப் போகிறோம் எனவே நான் எப்சிலானை வெப்பப் பரிமாற்றியின் செயல்திறன் அல்லது திறன்பாடு என வரையறுக்கிறேன் எனவே எப்சிலான் என்பது வெப்பப் பரிமாற்றியின் செயல்திறனாகும் மேலும் இது q அதிகபட்ச வெப்பப் பரிமாற்றத்தால் வகுக்கப்படும் கடத்தப்படும் வெப்பத்தின் உண்மையான அளவு என வரையறுக்கப்படுகிறது எனவே இப்போது qmax ஐ எவ்வாறு மதிப்பிடுவது என்று எனக்குத் தெரிந்தால் நான் முடித்துவிட்டேன் வெப்பப் பரிமாற்றத்தின் திறன் என்ன என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் qmax ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது எந்த வெப்பப் பரிமாற்றியிலும் வெப்பநிலை வேறுபாட்டின் அதிகபட்ச சாத்தியம் என்ன அதிகபட்சம் சாத்தியம் மாணவர் டெல்டா டி டெல்டா டி மாணவர் T உண்மையில் இல்லை அது எங்களுக்குத் தெரியும் எனவே எடுத்துக்காட்டாக நான் எதிர் ஓட்டத்தை எடுத்துக் கொண்டால் இணையான ஓட்டத்தில் அது நிச்சயமாக இருக்காது என்பது எங்களுக்குத் தெரியும் நான் ஒரு எதிர் ஓட்டத்தை எடுத்துக்கொள்கிறேன் சரியா எனவே இது நீங்கள் பெறும் வெப்பநிலை விவரக்குறிப்பு இது இணையானதல்ல இது வெப்பநிலை சுயவிவரம் என்று சொல்லலாம் எனவே இது சூடான ஸ்ட்ரீம் மற்றும் இது குளிர் ஸ்ட்ரீம் சரியா எனவே Tci மற்றும் Tco சரியா இப்போது நான் எப்போதும் ஒரு சூழ்நிலையைக் கொண்டிருக்கலாம் குளிர்ந்த ஸ்ட்ரீம் வெப்பநிலை எப்போதும் அதிகரிக்கும் இப்போது நான் ஒரு நிலையான வெப்பநிலையில் குளிர் ஸ்ட்ரீம் பராமரிக்கும் போது அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு என்ன அதுதான் எதிர் ஓட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு ஆகும் அங்கு குளிர் திரவத்தின் வெப்பநிலை மாறாது இதை நான் எப்படி அடைவது சில சிறப்பு விஷயங்களை பார்த்தோம் நானும் அதையே செய்ய முடியும் மாணவர் சரி எனவே என்னால் முடிந்தால் ஆம் சரியாக நீங்கள் அதை எந்த வகையிலும் செய்யலாம் அது ஒரு பொருட்டல்ல எனவே எந்த இடத்திலும் வெப்பப் பரிமாற்றியில் நீங்கள் அடையக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு இதுவாகும் நீங்கள் விரும்பும் எந்த இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இது அதிகபட்ச சாத்தியம் இதுவே நீங்கள் அடையக்கூடிய தத்துவார்த்த அதிகபட்ச சாத்தியமான வெப்பநிலை வேறுபாடு சரியா எனவே இப்போது அதைச் சொன்ன பிறகு அது என்ன என்பதைக் கண்டுபிடிக்கலாம் எனவே சாத்தியமான அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு நமக்குத் தெரிந்தால் அதிகபட்ச சாத்தியமான வெப்பப் போக்குவரத்து விகிதத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது எங்களுக்கு qmax வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எங்களுக்கு deltaTmax வேண்டாம் எங்களுக்கு deltaTmax வேண்டும் ஆனால் உண்மையில் நமக்குத் தேவையான qmax செயல்திறனை வரையறுக்க அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்து விகிதம் தேவை எனவே அதை எப்படி கண்டுபிடிப்பது q என்பது சில mdot Cp ஆக deltaT ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள் சரியா எனவே qmax என்பதை deltaTmax உடன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உள்ளுணர்வுடன் யூகிக்க முடியும் ஆனால் நீங்கள் என்ன mdot Cp ஐப் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் கேள்வி இங்கே எங்களிடம் இரண்டு mdot Cp உள்ளது உங்களிடம் சூடான திரவத்தின் mdot Cp அல்லது குளிர் திரவத்தின் mdot Cp உள்ளது அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்து விகிதத்தை வரையறுக்க எதைப் பயன்படுத்த வேண்டும் உயர்ந்த ஒன்று மாணவர் இல்லை உண்மையில் இல்லை நிலையான நிலை என்று நான் கூறுகிறேன் சரியா குளிர் திரவத்தின் mdot Cp Tho சரியா எனவே இது எளிய நிலையான சமநிலை இப்போது குளிர் திரவத்தின் mdot Cp நான் சொன்னால் அது சூடான திரவத்தின் mdot Cp ஐ விட குறைவாக இருந்தால் இப்போது இந்த இரண்டு ஸ்ட்ரீம்களில் எது உண்மையில் அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடாக இருக்கும் என்பதை கோட்பாட்டளவில் கண்டறிவதே பயிற்சியாகும் எனவே அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்து விகிதத்தைக் கண்டறிய நீங்கள் உண்மையில் பயன்படுத்த வேண்டியது என்னவென்றால் கோட்பாட்டு ரீதியாக எந்த ஸ்ட்ரீம் கோட்பாட்டு வெப்பநிலை வேறுபாட்டை அடைய வாய்ப்புள்ளது என்பதைக் கண்டறிவது மட்டுமே அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்து விகிதத்தைக் கண்டறிய நீங்கள் பயன்படுத்த வேண்டியது mdot Cp ஆகும் எனவே qmax என்பது அந்த ஸ்ட்ரீமின் mdot Cp ஆகும் நான் அதை deltaTmax என்று சொல்லலாம் எனவே எந்த ஸ்ட்ரீம் கோட்பாட்டளவில் அதிகபட்ச வெப்ப அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டை அடையப் போகிறது என்பதைக் கண்டுபிடிப்பதே பயிற்சியாகும் இதை எப்படி கண்டுபிடிப்பது எனவே c இன் mdot Cp ஆனது h இன் mdot Cp ஐ விட குறைவாக இருந்தால் எது அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டைக் கொண்டிருக்கும் இது ஒரு குளிர் திரவம் எனவே அதைப் பார்ப்பது மிகவும் எளிதானது எனவே Tco கழித்தல் Tci எப்போதும் Thi கழித்தல் Tho ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே கோட்பாட்டளவில் எந்த ஸ்ட்ரீம் அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டைக் கொண்டிருக்க முடியும் என்பதைக் கண்டறிய இது உங்களுக்கு மிகத் தெளிவான வழியை வழங்குகிறது எனவே குளிர் திரவத்தின் mdot Cp சூடான திரவத்தின் mdot Cp ஐ விடக் குறைவாக இருந்தால் இந்த எடுத்துக்காட்டில் குளிர்ந்த திரவத்தின் மூலம் எப்போதும் அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டை அடையும் குளிர் திரவமாகும் குளிர்ந்த திரவத்தின் mdot Cp என்பது சூடான திரவத்தின் mdot Cp ஐ விடக் குறைவாக உள்ளது என்று நாம் குறிப்பிட்டால் இவை Cp என்பது திரவத்தின் பண்பு மற்றும் mdot என்பது ஓட்ட விகிதம் எனவே இவை உண்மையில் mdot ஐக் கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுரு ஏனெனில் உங்களிடம் ஒரு பம்ப் உள்ளது அது திரவத்தை ஓட்டப் போகிறது மற்றும் Cp என்பது ஒரு உள்ளார்ந்த அளவுரு எனவே எது அதிகபட்சம் எது குறைந்தபட்சம் நீங்கள் இவற்றைக் கட்டுப்படுத்த முடியும் சரியா எனவே திரவத்தின் திறன் நிறை ஓட்ட விகிதத்தால் பெருக்கப்படுகிறது அந்த திரவ ஓட்டமானது அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டைக் கொண்டிருக்கும் எனவே qmax என்பது mdot Cp குறைந்தபட்சம் deltaTmax ஆல் பெருக்கப்படும் என வரையறுக்கப்படுகிறது எனவே இது ஒரு முக்கியமான அவதானிப்பு அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்து வீதமானது இரண்டுக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச mdot Cp இன் உற்பத்தியாகும் இது அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டால் பெருக்கப்படுகிறது இது இரண்டு ஸ்ட்ரீம்களின் நுழைவு வெப்பநிலையில் உள்ள வித்தியாசம் சரியா எனவே இப்போது qmax ஐ எவ்வாறு வரையறுப்பது என்பது நமக்குத் தெரியும் எனவே நாம் எளிமையாக செயல்திறனை வரையறுக்கலாம் எனவே இந்த எடுத்துக்காட்டிற்கான குளிர் திரவத்தின் அடிப்படையில் செயல்திறனை வரையறுத்தால் அது குளிர் திரவத்தின் mdot Cp பெருக்கல் பை Tco கழித்தல் Tci வகுத்தல் பை குளிர் திரவத்தின் mdot Cp Thi கழித்தல் Tci ஆக இருக்கும் சரியா எனவே இது குளிர் திரவத்தின் mdot Cp வெப்பமான mdot Cp ஐ விட குறைவாக இருப்பதாகக் கருதுவது சரி எனவே என்றால் வைத்துக்கொள்வோம் எனவே இது மிகவும் பொதுவான வரையறை எனவே எந்தத் திரவம் அதிகபட்ச வெப்பநிலையைக் கொண்டிருக்கப் போகிறது என்பதை அவர் உங்களை மதிக்கிறார் குறைந்தபட்ச கொள்ளளவை அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டால் பெருக்கினால் கோட்பாட்டு ரீதியாக அதிகபட்ச சாத்தியமான வெப்பப் போக்குவரத்து விகிதங்கள் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் எப்போதும் வரையறுக்கலாம் எனவே சூடான திரவத்தின் mdot Cp குளிர்ந்த திரவத்தின் mdot Cp ஐ விடக் குறைவாக இருந்தால் எப்சிலான் கேட்டதை உடனடியாக வரையறுக்கலாம் q பை qmax mdot Cp சூடான திரவம் Thi கழித்தல் Tho வகுத்தல் பை சூடான திரவத்தின் mdot Cp Thi கழித்தல் Tci எனவே இங்கிருந்து நாம் எப்சிலான் இண்டு Thi கழித்தல் Tci சமமான Thi கழித்தல் Tho ஆகக் காணலாம் எனவே இது வெப்பநிலைகளில் ஒன்றை அகற்றுவதற்கான பொறிமுறையை வழங்குகிறது இங்கே இந்த வெளிப்பாட்டில் உங்கள் வெப்பநிலையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது வெப்பநிலைகளில் ஒன்றை அகற்றுவதற்கான ஒரு பொறிமுறையை வழங்குகிறது அதாவது நாம் Tho இங்கிருந்து அகற்றலாம் அதை எப்படி செய்வது என்று சிறிது நேரத்தில் பார்ப்போம் சரியா எனவே இதன் பொருள் என்னவென்றால் வெப்பப் பரிமாற்றியின் செயல்திறனை மட்டுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வெப்பப் பரிமாற்றியின் செயல்திறன் எங்களுக்குத் தெரிந்தால் நுழைவு வெப்பநிலையின் அடிப்படையில் சூடான திரவத்தின் வெளியேறும் வெப்பநிலையை நீங்கள் சுயாதீனமாக மதிப்பிட முடியும் எனவே ஒரு இணையான ஓட்டத்தின் வழக்கை எடுத்துக்கொள்வோம் எனவே கடந்த விரிவுரையிலிருந்து நீங்கள் நினைவுகூரலாம் எனவே deltaT க்கு சமம் யாருக்காவது நினைவிருக்கிறதா மைனஸ் UA இண்டு ஒன்று பை mdot Cp ஹோல்ட் பிளஸ் ஒன்று பை mdot Cp ஹாட் சரியா ஏனென்றால் இதை மாற்றினால் உங்களுக்கு q என்பது UA deltaT lmtd க்கு சமம் என்று கிடைக்கும் நீங்கள் சரியாகப் பெறுவீர்கள் எனவே இப்போது சூடான திரவத்தின் mdot Cp குறைந்தபட்சம் என்று நான் கருதுகிறேன் அது ஒரு குளிர் திரவத்தின் mdot Cp ஐ விட சிறியது என்று வைத்துக்கொள்வோம் சரியா எனவே இப்போது நான் இதை மைனஸ் UA வகுத்தல் பை mdot Cp min 1 பிளஸ் என மீண்டும் எழுத முடியும் சரியா எனவே நான் செய்ததெல்லாம் இந்த விஷயத்தில் சூடான திரவத்தின் mdot Cp குறைந்தபட்சத்தை நான் வெளியே எடுத்தேன் சரியா எனவே mdot Cp min முதல் max வரை திறன்களின் விகிதமாக Cr ஐ வரையறுத்தால் சரியா எனவே mdot Cp min வகுத்தல் பை mdot Cp max சரியா எனவே நான் அதை Cr என வரையறுக்கிறேன் எனவே நான் இதை இங்கே இணைக்க முடியும் எனவே நான் பெறுவது டெல்டாடி மைனஸ் UA வகுத்தல் பை T1 பிளஸ் Cr ஆகும் இப்போது இது Thi கழித்தல் Th Tci ஓ அடுக்குக்குறி தயவு செய்து அடுக்குக்குறியைச் சேர்க்கவும் சரியா எனவே Tout என்பது Tho மைனஸ் Tco ஆகும் எனவே இது ஒரு இணையான ஓட்டம் அதனால்தான் நாம் பார்க்கிறோம் இணையான ஓட்டத்தை Thi மைனஸ் Tci ஆல் வகுத்தால் அது நுழைவு ஓட்டம் சரியா எனவே இப்போது நாம் இதை Thi மைனஸ் Tci என்று மீண்டும் எழுதலாம் நான் செய்கிறதெல்லாம் நான் இன்லெட் மற்றும் அவுட்லெட் ஸ்ட்ரீம் வெப்பநிலையைக் கூட்டி கழிப்பதோடு Thi மைனஸ் Tci ஆல் வகுக்கிறேன் சரியா நான் இங்கே அற்புதமான எதையும் செய்யவில்லை நான் செய்ததெல்லாம் நான் Tci ஐச் சேர்த்துள்ளேன் மற்றும் Tci ஐக் கழித்தேன் அது எந்தச் நியதியின் அதிவேகத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே Tho Thi மைனஸ் Tho என்பது எப்சிலான் இண்டு Thi மைனஸ் Tci சமமாக இருக்கும் இது செயல்திறனின் வரையறையின் அடிப்படையில் என்பதை நாம் அறிவோம் எனவே இங்கிருந்து நாம் இதை மாற்றலாம் எனவே நீங்கள் பெறுவது மைனஸ் எப்சிலான் இண்டு Thi மைனஸ் Tci சரியா பிளஸ் Tci மைனஸ் Tco வகுத்தல் பை ஆம் சரியா எனவே இப்போது நாம் Tho நீக்கியுள்ளோம் இந்த வெளிப்பாட்டிலிருந்து நாம் Tco ஐ அகற்ற வேண்டும் இதை எப்படி செய்வது Tco ஐ எவ்வாறு அகற்றுவது வெப்ப சமநிலையைப் பயன்படுத்துவதால் எனவே எங்களிடம் சூடான திரவத்தின் mdot Cp வகுத்தல் பை குளிர் திரவத்தின் mdot Cp இருக்கும் சரி இது அடிப்படையில் Cr ஆகும் அது Tco மைனஸ் Tci வகுத்தல் பை Thi மைனஸ் Tho க்கு சமமாக இருக்க வேண்டும் சரியா எனவே Tci மைனஸ் Tco என்றால் என்ன என்பதை இங்கிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா இது முடியுமா நிச்சயமாக ஆம் Thi மைனஸ் Tho என்பது epsilon Thi மைனஸ் Tci என்பது நமக்குத் தெரியும் அது வேறொன்றுமில்லை Tco மைனஸ் Tci வகுத்தல் பை எப்சிலான் Thi மைனஸ் Tci ஆகும் சரியா எனவே இதை நாம் எளிமையாக இங்கே செருகலாம் எனவே அது மைனஸ் எப்சிலான் Thi மைனஸ் Tci பிளஸ் Thi மைனஸ் Tci மைனஸ் ஆகும் எனவே நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் Tci மற்றும் Tco ஐ இங்கிருந்து முழுமையாக அகற்ற முடியும் எனவே எப்சிலான் Cr Thi மைனஸ் Tci இருக்கும் இது Thi மைனஸ் Tci ஆல் வகுக்கப்படும் இது அடுக்குக்குறி மைனஸ் UA பை mdot Cp min இண்டு 1 பிளஸ் Cr க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இப்போது நான் இங்கிருந்து Thi Tci ஐ ரத்துசெய்ய முடியும் அதனால் நான் பெறுவது எப்சிலான் இண்டு 1 பிளஸ் Cr பிளஸ் 1 ஆக இருக்கும் அது அடுக்குக்குறி மைனஸ் UA பை mdot Cp min இண்டு 1 பிளஸ் Cr சமமாக இருக்கும் சரியா எனவே இது UA பை mdot Cp min ஆகும் இது NTU என அழைக்கப்படுகிறது நீங்கள் பரிமாற்ற யூனிட்ஸ் எண்ணிக்கை என்று அழைக்கிறீர்கள் எனவே இந்த வெளிப்பாட்டைப் பாருங்கள் எனவே UA 1 பை UA என்றால் என்ன 1 பை UA என்ன இது இரண்டு திரவங்களுக்கு இடையில் வெப்பப் போக்குவரத்துக்கு வழங்கப்படும் எதிர்ப்பாகும் மற்றும் 1 பை mdot Cp min என்றால் என்ன இது திரவத்தால் வழங்கப்படும் எதிர்ப்பாகும் இது வெப்பத்தை எடுக்கும் விவேகமான வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும் திறன் கொண்டது சரியா அதிகபட்சம் mdot Cp min என்பது qmax ஐ வரையறுக்கப் பயன்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் qmax என்பது deltaTmax ஆல் பெருக்கப்படும் mdot Cp min என வரையறுக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இது அதிகபட்ச உணர்திறன் வெப்பத்தை எடுக்கும் தத்துவார்த்த திறனைக் கொண்ட திரவத்தால் வழங்கப்படும் எதிர்ப்பாகும் சரியா எனவே பரிமாற்ற யூனிட்ஸ் எண்ணிக்கை உண்மையில் ஒரு முக்கியமான வடிவமைப்பு அளவுருவாகும் எனவே வடிவமைப்பு அளவுரு வருகிறது மற்றும் NTU மற்றும் mdot Cp min ஆகியவை அதிகபட்ச வெப்பத்தை எடுக்கும் திறன் கொண்ட திரவத்தால் வழங்கப்படும் எதிர்ப்பை உங்களுக்குக் கூறுகிறது சரியா எனவே நாம் வரையறுக்கலாம் எனவே இறுதி வெளிப்பாடு இப்படி இருக்கும் எனவே எப்சிலான் சமமாக ஒன்று மைனஸ் மைனஸ் NTU இன் அடுக்குக்குறி இண்டு 1 பிளஸ் Cr வகுத்தல் பை 1 பிளஸ் Cr சரியா எனவே நான் செய்ததெல்லாம் நான் இதை கையாண்டேன் இயற்கணித கையாளுதல் இதை இடது புறம் இதை வலது பக்கம் எடுத்து எப்சிலான் என்றால் என்ன என்பதைக் கண்டுபிடி சரியா எனவே எனக்கு NTU தெரிந்தால் நான் எப்சிலானைக் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு எப்சிலானைத் தெரிந்தால் என்னால் இவற்றைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே இது மிகவும் சக்திவாய்ந்த முறையாகும் இந்த வெளிப்பாட்டில் வெப்பநிலை சார்பு எதுவும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் இப்போது எனக்கு எப்சிலான் தெரிந்தால் வெப்பநிலைகளில் ஒன்றை என்ன என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் எனவே அந்த எப்சிலானை நினைவில் வையுங்கள் எப்சிலான் என்பது Thi மைனஸ் Tho வகுத்தல் பை Thi மைனஸ் Tci ஆல் பெறப்படும் எனவே UA மற்றும் mdot Cp min ஐச் சார்ந்து இருக்கும் NTU எனக்குத் தெரிந்தால் நான் எப்சிலான் ஐக் கண்டுபிடிக்க முடியும் மேலும் எப்சிலான் எனக்குத் தெரிந்தால் Tho ஐக் கண்டுபிடிக்க முடியும் எனவே வரிசை கணக்கீடுகளின் வரிசை இருக்கும் நான் முதலில் இது உங்களைக் கண்டால் இரண்டாவதாக NTU ஐக் கண்டால் மன்னிக்கவும் எனக்கு ஏற்கனவே வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் mdot Cp min மூலம் UA ஐக் கண்டுபிடிக்க முடியும் பின்னர் இங்கிருந்து நான் எப்சிலனை மதிப்பிட முடியும் எனவே எப்சிலான் NTU உறவைப் பயன்படுத்தி எப்சிலான் இலிருந்து எப்சிலான் NTU உறவைப் பயன்படுத்தி குறைந்தபட்ச mdot Cp உடன் திரவ ஸ்ட்ரீமின் அவுட்லெட் வெப்பநிலையைக் கண்டறிய முடியும் சரியா திரவ ஓட்டத்தின் வெளிப்புற வெப்பநிலையை குறைந்தபட்ச mdot Cp உடன் என்னால் கண்டுபிடிக்க முடியும் பின்னர் மற்ற வெப்பநிலை வெப்ப சமநிலையை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது எனவே mdot Cp குளிர் திரவம் deltaT hot mdot Cp deltaT சூடான திரவத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் Tco ஐக் கண்டறியலாம் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே நாம் திடீரென்று கண்டுபிடித்தது ஒரு சக்திவாய்ந்த முறையைக் கண்டுபிடித்தோம் எனவே 4 வெப்பநிலைகளில் 2 உங்களுக்குத் தெரியாவிட்டாலும் நீங்கள் சிக்கலான deltaTlmtd முறையை நாட வேண்டியதில்லை நீங்கள் எப்சிலான் NTU முறையைப் பயன்படுத்தலாம் இது வெப்பநிலையைக் கண்டறிய ஒரு நல்ல மற்றும் எளிமையான வழியை வழங்குகிறது நீங்கள் நேர்மாறாகவும் செய்யலாம் இந்த வெப்பநிலைகளில் ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தால் உண்மையில் நீங்கள் வெப்பநிலைகளில் ஒன்றைத் தெரிந்தால் தலைகீழாகச் செய்யலாம் மற்றொன்றை நீங்கள் காணலாம் எப்சிலானைக் நீங்கள் காணலாம் நீங்கள் NTU ஐக் காணலாம் மேலும் நீங்கள் பரப்பளவைக் காணலாம் எனவே நீங்கள் தலைகீழாக செய்யலாம் கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கான வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் தலைகீழ் படிநிலையை நீங்கள் செய்யலாம் மற்றும் வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் வெப்பப் பரிமாற்றியின் பரப்பளவு மற்றும் அளவுருக்கள் கொடுக்கப்பட்டால் நீங்கள் முன்னோக்கிச் சென்று அனைத்து வெப்பநிலைகளையும் கண்டறியலாம் எனவே சற்றே வித்தியாசமான செயல்முறைக்கு ஒரே மாதிரியான உபகரணங்களைப் பயன்படுத்த விரும்பினால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது தொழில்துறையில் மிகவும் பொதுவானது எனவே தனிப்பட்ட இரசாயனங்களைத் தயாரிப்பதற்கான தனிப்பட்ட யூனிட்ஸ் உங்களிடம் இருப்பது எப்போதுமே இல்லை அவை எப்போதும் பகிரப்படுகின்றன குறிப்பாக மருந்துத் தொழில்கள் மற்றும் பல இடங்களில் இவை அனைத்தும் மிகவும் பகிரப்படுகின்றன எனவே நீங்கள் ஒரு புதிய செயல்முறையை அறிமுகப்படுத்த விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரிந்தால் புதிய இரசாயனத்தின் உற்பத்தியை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் செயல்முறையை அகற்ற முடியாது எனவே தற்போதுள்ள செயல்முறையின் மூலம் நீங்கள் விரும்பிய வெளியீட்டை அடைய ஏற்கனவே உள்ள உபகரணங்களைப் பயன்படுத்தும் வகையில் உங்கள் அளவுருக்களை வடிவமைக்க முடியும் எனவே இந்த வகையான தலைகீழ் கணக்கீடுகள் அந்த வகையான பிரச்சனைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அத்தகைய எப்சிலான் என்டியு அனைத்து வகையான உள்ளமைவுகளுக்கும் வேலை செய்யப்பட்டுள்ளது உண்மையில் இவற்றில் சிலவற்றைப் பெற்று அதை நீங்களே சரிபார்க்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் இந்த வெளிப்பாடுகளை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் எனவே எதிர் ஓட்டம் எப்சிலான் என்பது ஒன்று மைனஸ் பொட்டன்ஷியல் ஆப் மைனஸ் NTU இண்டு 1 மைனஸ் Cr வகுத்தல் பை 1 மைனஸ் Cr க்கு சமம் எனவே அது எதிர் ஓட்டத்திற்கானது சரியா மற்றும் ஷெல் அண்ட் டியூப் பரிமாற்றிகளுக்கு ஷெல் அண்ட் டியூப் வெப்பப் பரிமாற்றிக்கு இப்போது இது ஒரு ஷெல் பாஸ் மற்றும் 2 4 6 போன்ற டியூப் பாஸ்கள் வெளிப்படையாக அது சம எண்ணாக இருக்க வேண்டும் சரியா எனவே எப்சிலான் 2 1 பிளஸ் Cr பிளஸ் 1 பிளஸ் Cr ஸ்கொயர் பவர் ஆப் 1 பை 2 2 1 பிளஸ் அடுக்குக்குறி மைனஸ் NTU வகுத்தல் பை 1 மைனஸ் NTU பவர் ஆப் மைனஸ் 1 சரியா வெளியே அடைப்புக்குறி சரியா எனவே இது ஒரு ஷெல் பாஸின் வெளிப்பாடு மற்றும் இது வெப்பப் பரிமாற்றியின் அனைத்து சேர்க்கைகளுக்கும் பெறப்பட்டது சரியா எனவே அதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே வெப்பப் பரிமாற்றிகளின் அனைத்து கோட்பாட்டு அம்சங்களையும் முடிக்கிறோம் எனவே நாம் அடுத்து என்ன செய்யப் போகிறோம் சில எடுத்துக்காட்டு சிக்கல்களைப் பார்க்கப் போகிறோம் அடுத்த பிரச்சினைக்கு நாங்கள் அணிவகுப்போம் இப்போது அதைச் செய்வதற்கு முன் NTU பற்றிய இந்தக் கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்தப் பாடத்தை நீங்கள் முதல்முறையாகக் கேட்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் வேதியியல் பொறியியல் படிப்பில் முதன்முறையாகக் கேட்கிறீர்கள் எனவே இது பலவிதமான கணக்கீடுகளில் நீங்கள் அடிக்கடி பார்க்கும் ஒன்று நீங்கள் பரிமாற்ற யூனிட் கருத்துப் பலவற்றைக் காண்பீர்கள் அது பரிமாற்ற யூனிட் கருத்து அல்லது நிறை போக்குவரத்து பாடநெறி அல்லது நிறை போக்குவரத்து இயக்கப் பாடநெறி மற்றும் உண்மையில் நீங்கள் ஒரு கோபுரம் ஒரு வடிகட்டுதல் கோபுரம் அல்லது எந்த நெடுவரிசையையும் வடிவமைக்கும்போது பரிமாற்ற யூனிட் என்பதை நீங்கள் காண்பீர்கள் உயரத்தை வடிவமைப்பதற்கான நிலையான யூனிட்கள் ஆக பயன்படுத்தப்படுகின்றன அதை ஏற்றுவது போன்றவை எனவே NTU இந்த கருத்து இரசாயன பொறியியலில் மிகவும் முக்கியமான கருத்தாகும் மேலும் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இதன் பொருள் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்குமாறு நான் உங்களை கடுமையாக வலியுறுத்துகிறேன் இது ஒரு திரவத்திலிருந்து மற்றொன்றுக்கு வெப்பத்தை கடத்துவதற்கு வழங்கப்படும் எதிர்ப்பின் விகிதமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது கடத்தும் திறன் கொண்ட அல்லது அதிகபட்ச வெப்ப பரிமாற்றத்தை எடுக்கும் திறன் கொண்ட திரவத்தால் வழங்கப்படும் எதிர்ப்பால் வகுக்கப்படுகிறது சரியா எனவே இது ஒரு முக்கியமான வரையறை இதே போன்ற வரையறைகளை நீங்கள் பல்வேறு சூழல்களின் கீழ் பார்க்கலாம் சரியா